எனவே இப்போது இது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் மற்றும் மாற்று பிரதிநிதித்துவங்களும் உள்ளன எனவே நாம் என்ன பெற்றோம் நாம் ஒரு கிளோஸ்ட் பார்ம் சொலுஷனை டெரிவ் செய்தோம் மேலும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தைக் காட்ட விரும்புகிறேன் இந்த செயல்பாட்டை நான் இங்கு திட்டமிட விரும்பினால் அது எப்படி இருக்கும் எனவே அதை நாம் அதை இங்கே வரைவோம் எனவே இது எனது x அச்சு மற்றும் இதை x′ என்று அழைப்போம் இது பூஜ்யமாகும் இதுவரை x x′ அது எப்படி இருக்கும் இரண்டும் நேர் கோடுகலா இந்த ஸ்லோப் நெகடிவா அல்லது பாஸிட்டிவா மாணவர் நெகடிவ் நெகடிவ் ஏனென்றால் x′ l எனவே இது ஒரு கோடு அதுதான் மாணவர் மேற்கொண்டு கீழே செல்லும்போது ஒரு டேர்ம் மாணவர் 1 பை 1 எனவே மற்ற டெர்மான x′ மற்றும் x l லும் நெகடிவாகும் x l ஆனால் அது மீண்டும் ஒரு நேர் கோடு மற்றும் ஸ்லோபின் நேர்கோடானது மாணவர் l 1 சரி ஆகவே அதுதான் ஆனால் அது பாஸிட்டிவாகப்போகிறது ஆகவே அது இங்கே ஒரு அதிகரிக்கும் பங்க்ஷன்னாகும் பார்க்கும் அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் மாணவர்அய்யா நீங்கள் இதனை சரி பார்க்கலாம் x x′ என்று போடுங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் இரண்டு பக்கமும் ஒரே ரிலேஷன் கிடைக்கும் அது ஒரு நெகடிவ் குவான்டிட்டி சரி ஆகவே அதைதான் நீங்கள் இங்கே பெறுகிறீர்கள் சரி ஆகவே இதுதான் எனக்கு கிடைக்கும் கன்டினியஸ் லூக்கிங் பங்க்ஷனாகும் சரி மாணவர் G கு ஒரு பைனைட் வேலுயூ இருக்கிறது என்பதுதான் இதன் அர்த்தமா மற்றும் x x′ அங்கே சிங்குலாரிட்டி இல்லை G இல் சிங்குலாரிட்டி இல்லை ஆனால் G' ஐப் பாருங்கள்G இன் இருபுறமும் இது தொடர்ச்சியானது ஆனால் இடது புறத்தில் G இன் டெரிவேடிவ்வையும் வலது புறத்தில் G இன் டெரிவேட்டிவையும் பாருங்கள் இடதுபுறத்தில் உள்ள G ன் டெரிவேடிவில் ஒரு டிஸ்கன்டினிவிட்டி இருக்கும் அதை நாம் இந்த ரிலேஷனில் பார்க்கலாம் இந்த டெரிவேஷனில் relation ஒரு டிஸ்கன்டினிவிட்டி உள்ளது எனவே இதைப் பார்த்தால் நான் இங்கு வந்துள்ள தீர்வைப் பார்க்கும்போது அது தொடர்ச்சியாக இருப்பதைக் காணலாம் எனவே இந்த வழியில் பார்க்கும்போது அது பைனைட் எனெர்ஜியை கொண்டுள்ளது என்று நீங்கள் கூறலாம் அங்கே எந்த கிங்களும் முடிவிலி பைனைட் எனர்ஜி வரை நடக்கவில்லை எனவே பைனைட் எனர்ஜி சிக்கனல்களும் ஸ்கொயர் இன்டெக்ரபில் ஆகும் எனவே ஸ்கொயர் இன்டெக்ரபில் சிக்நல்ஸ்ளின் நல்ல குணாதிசயம் என்ன மீண்டும் இதை சிக்நல்ஸ் மற்றும் சிஸ்டமில் ல் படிக்கிறோம் இது ஒரு மூடிய டொமைன் 0 முதல் 1 வரை எனவே இந்த G ஐ எழுத ஒரு சாத்தியமான வழி என்ன இதை நான் ஃபோரியர் சீரியஸாக எழுதலாமா சரி டொமைன் 0 முதல் 1 வரை சிக்னலுக்கு பைனைட் எனர்ஜி உள்ளது இது ஃபோரியர் சீரிசால் குறிக்கப்பட வேண்டும் ஃபோரியர் சீரிஸ் என்றால் என்ன வெவ்வேறு பிரிகுவேன்சிகளின் சைன்கள் மற்றும் கொசைன்களின் நேரியல் கலவை இப்போது இந்த வழக்கில் பிரிகுவேன்சி ஒரு ஸ்பாட்டியல் பிரிகுவேன்சி சரியானது ஸ்ட்ரிங் இப்படி இருக்க முடியும் இது இப்படி இருக்கலாம் அல்லது இதை போன்ற இன்டிஜெர் பெருக்கமாக இருக்கலாம் எனவே இது எனது 0 மற்றும் இது எனது 1 ஆகும் வெறும் பௌண்டரி கண்டிஷன்களை பார்ப்பதன் மூலம் உங்களால் ஏதேனும் சொல்லமுடியுமா அதாவது எந்த டேர்ம் 0 என்று மாணவர் ஆம் ஐயா பூஜ்ஜியமற்றது மாணவர் 0 சரியாக அவை சைன் டெர்மாக மட்டுமே இருக்கும் ஏனெனில் கொசைன் டெர்ம்கள் 0 மற்றும் 1 ல் பூஜ்ஜியமற்ற ஆம்ப்ளிடியூட் ஆகும் எனவே இது 0 முதல் l க்குள் பொருந்தும் என்று நான் நேராக சொல்ல முடியும் இது ஒரு சைனாக இருக்க வேண்டும் செயல்பாடு சரி எனவே இதை ஃபோரியர் தொடர் வடிவத்தில் எழுதலாம் n1ansinnxl அது நல்லது எனவே இப்போது இடது புறத்தில் எனக்கு x மற்றும் x′ இன் செயல்பாடு உள்ளது வலது புறம் x இன் செயல்பாடு மட்டுமே என்று தெரிகிறது எனவே x′ சார்பு எங்கிருந்து வரும் மாணவர் கோஎபிஷியன்ட் கோஎபிஷியன்ட்கள்கோஎபிஷியன்ட்கள் x ′ சார்ந்து இருக்கும் எனவே இதை ஒரு என்று எழுதுவோம் சரி இந்த அதைக் குறிக்கும் மிகவும் பொதுவான வழி ஏனென்றால் அதாவது ஸ்கொயர் இன்டெகிரபில் சிக்னல் என்று பொருள் இப்போது அடுத்த கட்டத்தில் இந்த a க்கல் யாவை என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே எனக்கு டிஃபரென்ஷியல் சமன்பாடு உள்ளது அதற்கு நான் என்ன செய்ய முடியும் அதை மாற்றீடு செய்யவும் எனவே செகண்ட் டெரிவேட்டிவ் என்னவாக இருக்கும் எனவே சைனின் முதல் டெரிவேட்டிவ் எனக்கு என்ன கொடுக்கும் மாணவர் காஸ் காஸ் இன்னும் ஒரு டெரிவேட்டிவ் எனக்கு சைன் ஐ கொடுக்கும் சரி அதை நான் ஒவ்வொரு டெர்மிலும் ஒன்றொன்றாக அளிக்கிறேன் எனவே இடது புறம் கூட்டுத்தொகையாக மாறும் n என்பது ஒன்றிலிருந்து முடிவிலிக்கு சமம் நான் எதைப் பெற வேண்டும் மாணவர் n2 n1− n2π2l2anx′sinnπxl δx x′ சரி ஃபோரியர் தொடரில் நாம் கற்றுக்கொண்ட அனைத்து தந்திரங்களும் இங்கே கண்டுபிடிக்கப்படலாம் மாணவர் x x′ நான் என்ன செய்ய வேண்டும் x x′ எனக்கு உதவாது மாணவர் நீங்கள் பெருக்கலாம் எதைப் பெருக்க வேண்டும் மாணவர் δ இல்லை மாணவர் டெல்டா சைன் இல்லை ஃபோரியர் தொடர் ஆமாம் அவருக்கு சரியான பதில் உள்ளது மாணவர் சைன் nπ சரியாக சரி சைனின் இடையில் ஆர்த்தோகனாலிட்டி எனவே எனக்கு இருக்கும் உறவு என்னவென்றால் ஒருவேளை இதை எடுத்துக் கொண்டால் sin mπx l மற்றும் sin nπx l இவை இரண்டும் இந்த இடைவெளியில் ஆர்த்தோகனல் செயல்பாடுகள் ஆகும் எனவே ஆர்த்தோகனாலிட்டி இது சமமாக இருக்கும் என்று சொல்லும் எனவே நான் கணக்கீடு செய்திருக்கிறேன் m n என்றால் l 2 மற்றும் m n என்றால் 0 கிடைக்கும் மாணவர் சரி எனவே நான் இரு பக்கங்களையும் பெருக்க முடியும் sin mπx l பின்னர் 0 முதல் l வரை ஒருங்கிணைக்கவும் எனவே வலது கை பக்கம் என்னவாகும் எனவே இடது புறத்துடன் தொடங்குவோம் இடது கை பக்கத்தில் என்ன நடக்கும் எந்த டேர்ம் நிலைத்திருக்கும் ஆல் ஈக்குவேஷனின் இரண்டு பக்கமும் பெருக்கல் செய்து 0 முதல் 1 வரை இன்டெக்ராட் செய்கிறேன் எந்த டேர்ம் நிலைக்கிறது மாணவர் m amசரி ஆகவே இடது புறம் இருக்கும் m22l2amx′×12 சரி வலது புறம் எனக்கு என்ன கொடுக்கப் போகிறது மாணவர் sin π மாணவர்x′ x′l எனவே எனது am கிடைத்தது சரி எனவே நான் எனது am ஐப் பெற்றுள்ளேன் பின்னர் நான் என்ன செய்வது நான் அதை மீண்டும் செருகினேன் இந்த உறவில் சரி இந்த சமன்பாட்டில் தெரியாத ஒரே விஷயம் ans அது இப்போது மதிப்பீடு செய்யப்பட்டது எனவே எனக்கு என்ன கிடைக்கும் இது இறுதி உறவு எனவே இங்கே நீங்கள் பார்க்கலாம் 2l2n11n2sinnxlsin இரண்டு டெர்ம்களும் இங்கே உள்ளது ஒன்று ரத்துசெய்யப்பட்டதா அதனால்தான் இது விதிமுறைகள் இங்கே முடிந்துவிட்டன எனவே இப்போது இதை நான் ஏன்இந்த படிவத்தை தேர்வு செய்திருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருக்கலாம் இது மிகவும் சிக்கலானதாக தோன்றுகிறது இங்குள்ள எனது முந்தைய படிவத்தை விட இது மிகவும் எளிமையானதாக தோன்றவில்லை இது அதை விட மிகவும் எளிமையானது எனவே உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த விவாதத்துடன் இந்த தொகுதியை இங்கே முடிப்போம் என்று எந்த படிவத்தை தேர்வு செய்வது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் எனவே இது தொடர் வடிவம் மற்றும் இது ஒரு மூடிய வடிவமாகும் எந்த வடிவத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும் மாணவர் x இன் எந்த வடிவம் சரியாக G மற்றும் F இன் ஒருங்கிணைப்பு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது F ஒன்று அல்லது மற்றொன்றின் வடிவத்தைப் பொறுத்து மதிப்பீடு செய்வது எளிதாக இருக்கும் உதாரணமாக கேபிடல் F என்றால் sinkπxl வடிவத்திலும் அந்த ஒருங்கிணைப்பு மிகவும் எளிது என்று நான் நினைக்கிறேன் ஆர்த்தோகனாலிட்டி மற்றும் இந்த ஒருங்கிணைப்பு எளிமையாக இருக்கும் அனைத்து டெர்ம்களும் கைவிடப்படும் நான் ஒரு டெர்முடன் விடப்படுவேன் அது சரியான கணக்கீடாக இருக்கும் மறுபுறம் முந்தைய படிவத்தைப் பயன்படுத்தினால் என்னிடம் இருந்தால் sin x ஆல் பெருக்கப்படும் x இன் ஒருங்கிணைப்பை நான் செய்ய வேண்டும் மேலும் அந்த ஒருங்கிணைப்பு இரண்டுமே எனக்கு ஒரே பதிலைக் கொடுக்கும் ஏனெனில் அதே செயல்பாடு சரிதான் ஆனால் இந்த இறுதி ஸ்லைடில் இருந்து எடுத்துக்கொள்ளும் ஹோம் செய்தியின் வகை என்னவென்றால் பசுமை செயல்பாடுகளில் பல பிரதிநிதித்துவங்கள் மூடிய படிவம் அல்லது தொடர்களைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் அந்த படிவத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பது கையில் உள்ள சிக்கலைப் பொறுத்து கணக்கீடுகளை குறைக்க விரும்புகிறீர்கள் எனவே அதை அடைய எது நமக்கு உதவுகிறது ஆமாம் ஏனெனில் இந்த ஸ்ட்ரிங் x இல் இருப்பதால் சரியானது எனவே இது x டெர்ம்களில் ஃபோரியர் தொடராக இருக்க வேண்டும் அது சில கோஎபிஸியன்ட்களுடன் மட்டுமே x ஐ சார்ந்து இருக்கக்கூடாது எனவே மீதமுள்ள ஒரே விஷயம் x′ மாணவர் எனவே இந்த சம்மேஷனில் n ஒன்றிலிருந்து முடிவிலிக்கு சமம் மாணவர் ஆமாம் சரி எனவே இது முடிவிலியாக இருக்க வேண்டும் அங்கே சுட்டிக்காட்டியதற்கு நன்றி சம்மேஷன் ஓவர் n nl மிகவும் நல்லது ஆமாம் i இங்கு இல்லை மாணவர் ஐயா மாணவர் இப்போது அந்த சீரிஸ் சொலுஷன் குறிப்பு நேரம் 1031 உடன் இணைகிறது அது அதற்கு இணைகிறது என்பதற்கு இது சமம் மாணவர் அல்லது நீங்கள் எப்போது செய்கிறீர்கள் அதற்கான எந்த மதிப்பும் எல்லையற்ற தொடரின் கூட்டுத்தொகை ஆம் மாணவர் ஃபோரியர் தொடர் எனவே ஃபோரியர் தொடர் எனவே நீங்கள் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான டேர்ம்களை வைத்திருந்தால் அது உண்மையில் அதற்கு சமமானதல்ல ஆனால் இந்த டெர்ம்கள் சிதைவடையத் தொடங்குகின்றன அவை சிதைவடையத் தொடங்குகின்றன கிறீன் பங்க்ஷன் குறித்த எங்கள் விவாதத்தைத் தொடருவோம் 1 டி கிறீன் பங்க்ஷன்களை நாங்கள் பார்த்துள்ளோம் எனவே நான் இப்போது என்ன செய்வேன் என்பது 2 டி க்ரீனின் செயல்பாடுகளுக்குச் செல்வதற்கு முன்பு கிறீன் பங்க்ஷன்கள் பொதுவாகக் கடைப்பிடிக்கும் சில பொதுவான பண்புகளை சுருக்கமாகக் கூற விரும்புகிறேன் எனவே இது நேற்றைய வகுப்பிலிருந்து பார்த்து வரும் க்ரீன் பங்க்ஷன் எனவே நாங்கள் வரையும் போது இது உங்களுக்குத் தெரியும் இது இந்த x பிரைம் போன்றது இது எனது x பிரைம் எனவே நீங்கள் கவனிக்கும் சில பொதுவான பண்புகள் உள்ளன எனவே முதலாவதாக கிறீன் பங்க்ஷனின் பண்புகளைபற்றியதாகும் எனவே நான் ஹோமோஜினோஸ் டிஃபரென்ஷியல் சமன்பாட்டைப் பார்த்தால் சரி ஹோமோஜினோஸ் டிஃபரென்ஷியல் சமன்பாடு என்பது வலது புறம் மாணவர் 0 0 சரி எனவே இந்த கிறீன் பங்க்ஷன் அதை சரியாக திருப்திப்படுத்துகிறது இந்த செயல்பாட்டை நாம் பெற்ற விதம் அடிப்படையில் x x ′ புள்ளியை புறக்கணிப்பதன் மூலம் என்று சொல்ல முடியுமா சரி இது நாங்கள் பெற்றோம் எனவே கிறீன் பங்ஷனால் ஹோமோஜினோஸ் டிஃபரென்ஷியல் சமன்பாடு திருப்தி அடைகிறது பொதுவாக நீங்கள் அதை எவ்வாறு உருவாக்குவீர்கள் என்பதுதான் செயல்பாட்டின் வடிவத்தைப் பார்த்து நீங்கள் அதைப் பற்றி எதுவும் கூற முடியாது என்பது சிம்மெட்ரி பண்புகள் x x ′ நான் x மற்றும் x ′ இதில் எல்லா இடங்களிலும் வழக்கு 1 வழக்கு 2 ஆக மாறும் என்பதால் நான் அதே செயல்பாட்டை ஆம் சரியானதா வழக்கு 2 வழக்கு 1 ஆக மாறும் அதையே நான் பெறுவேன் எனவே இது x மற்றும் x ′ வலதுபுறத்தில் சிம்மெட்ரி ஆகும் நாங்கள் சொன்ன மற்ற விஷயம் என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அது திருப்தி அடைந்தது நமக்கு என்ன வகையான பௌண்டரி கண்டிஷன்கள் உள்ளன எல்லை நிபந்தனைகளும் ஒருவிதத்தில் நாம் ஒரே ஹோமோஜினோஸ் ஆக ஒருவகையில் ஸ்ட்ரிங் இரு முனைகளிலும் பிணைக்கப்பட்டுள்ளது எனவே இது ஒரே மாதிரியான பௌண்டரி கண்டிஷன் போன்றது அங்கு பீல்டு டிஸ்லேஸ்சமண்ட் இரு முனைகளிலும் 0 ஆகும் எனவே இது ஒரே மாதிரியான பௌண்டரி கண்டிஷன்களை பூர்த்தி செய்கிறது என்று நாம் கூறலாம் எனவே மூன்று நிபந்தனைகள் மற்ற நிபந்தனை என்னவென்றால் எங்களிடம் நான்கு மாறிகள் இருந்தன மற்றும் நான்கு மாறிகள் அகற்ற நாங்கள் பயன்படுத்திய நான்காவது தந்திரம் மாணவர் கன்டினிவிட்டி கன்டினிவிட்டி சரி எனவே இது தொடர்ச்சியானது மற்றும்x x′ என்று நாம் கூறலாம் இது வேறுபடுத்தக்கூடியதா மாணவர் டிஃபரென்ஷியல் சமன்பாட்டையும் x ஐத் தவிர மற்ற எல்லா புள்ளிகளையும் திருப்திப்படுத்துகிறது குறிப்பு நேரம் 1408 அதுதான் முதல் புள்ளி மாணவர் இது எல்லா இடங்களிலும் இல்லை குறிப்பு நேரம் 1413 நான் ஒரு கட்டத்தில் சிங்குலாரிட்டி இல் ஒரு கட்டத்தில் ஒரு சிறிய சிக்கல் உள்ளது வலது புறம் முடிவிலி என்றால் சொல்வது கடினம் இடது புறம்பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சரி ஆனால் அடுத்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு கிறீன் பங்ஷனை கட்டியெழுப்புவீர்கள் அதில் ஒரு சிங்குலாரிட்டி உள்ளது மேலும் இது மீதமுள்ள பண்புகளுக்குக் கீழ்ப்படிகிறது இது சிக்கலைச் சார்ந்தது ஆமாம் இது தொடர்ச்சியானது ஆனால் டிபரென்ஷிஅபில் அல்ல எனவே G′ சரி இருக்கிறது என்று நாம் கூறலாம் கிறீன் பங்க்ஷனின் வடிவம் மற்றும் அதை நாங்கள் எவ்வாறு பெற்றோம் என்பதைப் பார்ப்பதன் மூலம் நீங்கள் பெறக்கூடிய எளிய அவதானிப்புகள் இவைதான் என்று நான் நினைக்கிறேன் இது நீங்கள் இதுவரை செய்தவற்றின் மதிப்பாய்வு அல்லது சுருக்கம் போன்றது எனவே இது ஒன் டைமேன்ஷ்னல் கிறீன் பங்க்ஷனின் எளிய வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த கான்ஸ்டன்ட்களையும் கண்டுபிடிப்பதில் எங்களுக்கு அதிக சிக்கல் இல்லை